முந்தைய வகுப்பில் நாம் டிரான்சிஸ்டரை ஒரு சுவிட்சாக பயன்படுத்துவதைப் பார்த்தோம் மற்றும் இரைச்சல் விளிம்பு ஃபேன் அவுட் தருக்க ஊசலாடல் டிரான்சிஷன் அகலம் போன்ற பல செயல்திறன் அளவுருக்களை ஒரு எளிய தடையம் மற்றும் டிரான்சிஸ்டர் அடிப்படையிலான இன்வெர்ட்டர் சுற்றை உதாரணமாகக் கொண்டு பார்த்தோம் இன்று நாம் அந்த விவாதத்தை விரிவுபடுத்தி வேறு சில செயல்திறன் அளவீடுகளையும் காண்போம் பின்னர் மெதுவாக டி டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக்கிற்கு TTL - Transistor Transistor Logic நம்மை அறிமுகப்படுத்திக்கொள்வோம் நம் விவாதத்தின் தொடக்கமாக முதலில் பரப்பல் சுணக்கம் என்னும் ஒருவகையான செயல்திறன் அளவீடு பற்றி பார்ப்போம் பரப்பல் சுணக்கம் ஆனது இரு காரணங்களை ஒத்து ஏற்படுகிறது முதலாவது டிரான்சிஸ்டருடன் தொடர்புடைய வரையறுக்கப்பட்ட நிலைமாற்றி வேகம் டிரான்சிஸ்டரில் அடிமனை உமிழி மற்றும் அடிமனை பெறுதி என இரண்டு சந்திகள் உள்ளதை நாம் அறிவோம் எனவே ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ல் இருந்து ஆஃப் ஆகும் போதோ அல்லது ஆஃப் ல் இருந்து ஆன் ஆகும் போதோ இச் சந்திகளில் மின்னூட்ட மறுவிநியோகம் நடக்கும் இந்த மின்னூட்ட மறுவிநியோகம் உடனடியாக நடக்காமல் ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தை எடுத்துக் கொள்ளும் ஆக இது முதலாவது காரணம் மற்றொரு முக்கியமான காரணம் சுற்று மின்தேக்கம் எந்தவொரு உலோக சந்திக்கும் தரைக்கும் இடையில் வெளிப்படையாக மின்தேக்கி இணைக்கப்படவில்லை என்றாலும் இந்த சுற்று மின்தேக்கத்தை புறக்கனித்து விட முடியாது நாம் முன்னர் பார்த்த டிரான்சிஸ்டர் இன்வெர்ட்டர் சுற்று நினைவிருக்கிறதா இதோ இதை VIN ஆகவும் இதை VOUT ஆகவும் எடுத்துக் கொள்வோம் மின்தேக்கம் உள்ளதை வெளிப்படையாக நாம் குறிப்பிடவில்லை என்றாலும் இங்கு சுமை மின்தேக்கம் உள்ளது மேலும் சுமைகளின் எண்ணிக்கை மற்றும் இணைக்கப்படும் டிரான்சிஸ்டர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த மின்தேக்கங்கள் அனைத்தும் இணையாக அமைந்து மின்தேக்க மதிப்பு அதிகரிக்கும் மற்றும் இந்த டிரான்சிஸ்டர் மற்றும் இந்த மின்தேக்கம் இந்த பாதை வழியாக மின்னேற்றப்பட வேண்டும் படத்தில் நீங்கள் காணும் சுற்றில் இது RC மற்றும் இது RB ஆகும் இதன் மதிப்பை இங்கு உயர்த்துவதற்கு ஏற்ற குறிப்பிட்ட நேர மாறிலி உள்ளது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆக இருக்கும் போது மின்னிறக்கம் தொடங்கும் இந்த பாதையில் தடையம் குறைவாக இருப்பதால் மின்னிறக்க செயல் வேகமாக நடக்கும் இதை நீங்கள் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் தெளிவாகக் காணலாம் இதோ இது உள்ளீட்டுப் பகுதி மற்றும் இது உள்ளீடு நீங்கள் இங்கு காண்பதைப் போல் உள்ளீட்டை லாஜிக் லோ வில் இருந்து லாஜிக் ஹை க்கு உடனடியாக மாற்ற இயலாது அது ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தை எடுத்துக் கொள்ளும் இந்த நேரம் உள்ளீட்டுப் பகுதியுடன் தொடர்புடைய மின்னியல் சுற்று அளவுருக்களைப் பொறுத்தது இங்கு உள்ளீடு லாஜிக் லோ வில் இருந்து ஹை ஆக மாறுவதற்கு இந்த 50 சதவீத நேரத்தை எடுத்துக் கொள்கிறது அதுபோல் இது இன்வெர்ட்டர் சுற்று என்பதால் வெளியீடும் லாஜிக் ஹை யில் இருந்து லோ ஆக மாற 50 சதவீத நேரத்தை எடுத்துக் கொள்கிறது இது தான் நீங்கள் காண்கின்ற நேர வித்தியாசம் வெளியீடு லாஜிக் ஹையில் இருந்து லோ ஆக மாறும் போதும் இதன் தலைகீழாக மாறும் போதும் ஏற்படுகின்ற பரப்பல் சுணக்கத்தை இங்கு தெளிவாகக் காணலாம் இவ்விரண்டில் பரப்பல் சுணக்கத்தின் மதிப்பு லாஜிக் லோ வில் இருந்து ஹை ஆக மாறும் போது தான் அதிகமாக உள்ளது இதற்கான ஒரு காரணம் டிரான்சிஸ்டரின் நிலைமாற்றி வேகம் ஆகும் டிரான்சிஸ்டர் ஆஃப் ல் இருந்து ஆன் ஆகும் போது மின்னூட்ட விநியோகம் எதுவும் நடக்காது அதனால் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாது ஆனால் ஆன் ல் இருந்து ஆஃப் ஆகும் போது மின்னூட்டத்தை வெளியேற்றுவதற்கான தேவை ஏற்படுகிறது அச்சமயம் நாம் சேச்சுரேஷன் பகுதியின் ஆழத்தில் இருப்போம் அதை விடுத்து டிரான்சிஸ்டரை ஆன் பகுதியில் இருந்து ஆஃப் பகுதிக்கு கொண்டு வருவதற்கு சுணக்கம் அதிகரிக்கும் ஆக ஒரு பொருளாக சொல்ல வேண்டுமென்றால் இவ்விரண்டு நேரங்களின் சராசரி தான் பரப்பல் சுணக்கம் ஆகும் அது சம்பந்தமாக இரண்டு அளவுருக்கள் முக்கியமானவை அவை உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரம் tPD tPHL tPLH2 உயர்வு நேரம் என்பது 10 ல் இருந்து 90 சதவீதத்திற்கு மாற எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் ஆகும் அது போல் 90 ல் இருந்து 10 சதவீதத்திற்கு மாற எடுத்துக் கொள்ளப்படும் நேரத்தை வீழ்ச்சி நேரம் என்கிறோம் இவை இரண்டும் முறையே trise மற்றும் tfall என வழங்குகிறோம் சரி இந்த இரண்டு முக்கிய அளவுருக்களைக் கவனத்தில் கொள்வோம் அடுத்த முக்கியமான அளவுரு - மின்திறன் விரயம் மின்திறன் என்பது ஏன் முக்கியமான விஷயமாகிறது என்றால் டிரான்சிஸ்டரோ கேட்டோ தனித்து இயங்குவதில்லை நவீன ஒருங்கிணைந்த சுற்றுகளில் மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்களும் கேட்களும் இருக்கும் பொதுவாக தனித்த டிரான்சிஸ்டர் மற்றும் கேட்களில் மின்திறன் விரயம் குறைவாகத் தான் இருக்கும் ஆனால் கூட்டாக இருக்கையில் மின்திறன் விரயம் மிக மிக அதிகமாக இருக்கும் எனவே இது ஒரு முக்கியமான அளவுரு மின்திறன் விரயம் என்பது நிலைத்த மின்திறன் விரயம் மற்றும் இயங்கு மின்திறன் விரயம் என இரு வகைப்படும் நிலைத்த மின்திறன் விரயம் டிரான்சிஸ்டர் அதனுடைய ஆன் மற்றும் ஆஃப் என்னும் நிலைத்த நிலைகளில் ஏதேனும் ஒன்றில் இருக்கும் போது ஏற்படும் அந்த நேரத்தில் மின் வழங்கியிலிருந்து வெளிப்படும் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்தைப் பொறுத்து இதன் மதிப்பு இருக்கும் அதாவது மின்திறன் மின்னழுத்தம் x மின்னோட்டம் இந்த இரண்டு நிலைகளில் ஏற்படும் மின்திறனின் சராசரியை மொத்த மின்திறனாக எடுத்துக் கொள்வோம் அதே போல் இனி வரும் கணக்கீடுகளில் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகியிருக்கும் நேரத்தையும் ஆஃப் ஆகியிருக்கும் நேரத்தையும் சமமாக எடுத்துக் கொள்ள இருக்கிறோம் இந்த வழியில் தான் சராசரி மின்திறனைக் கணக்கிடுகிறோம் அடுத்து இயங்கு மின்திறன் விரயம் என்பது டிரான்சிஸ்டர் நிலைமாற்றம் செய்யும் போது ஏற்படும் மின்திறன் விரயம் ஆகும் இந்த கருத்துருவை இந்த இன்வெர்ட்டர் உதாரணத்தைக் கொண்டு புரிந்துகொள்வது கடினம் பின்னர் டி எல் மற்றும் சிமாஸ் சுற்றுகளைப் பற்றி பார்க்கும் போது தெளிவாகப் புரியும் சிமாஸ் லாஜிக் கேட்களைப் பற்றியும் சிறிது நேரம் கழித்துப் பார்ப்போம் ஆக நாம் நிலைத்த மின்திறன் விரயத்தைப் பற்றி இப்போது தெளிவாகத் தெரிந்து கொண்டோம் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் டிரான்சிஸ்டர் மின்திறன் விரயத்தை மின்னோட்டத்தைக் குறைப்பதன் மூலம் குறைக்க முடியும் சுற்றின் தடைய மதிப்பை மட்டும் கூட்டி மின்னோட்டத்தைக் குறைக்க வழி செய்யலாம் ஆனால் தடைய மதிப்பைக் கூட்டுவதால் நேர மாறிலி அதிகரித்து பரப்பல் சுணக்கமும் அதிகரிக்கும் நமது இயக்க நிலைக்குள் இந்த மின்திறன் விரயம் மற்றும் பரப்பல் சுணக்கத்தின் பெருக்கல்பயன் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக தடைய மதிப்பை அதிகரித்து மின்திறனைக் குறைத்தால் பரப்பல் சுணக்கம் அதிகமாகும் மறுதலையாகவும் கூறலாம் இதன் பெயர் பிகர் ஆஃப் மெரிட் எனப்படும் இது குறைவாக இருந்தால் தான் சிறந்தது இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது வரை நாம் எடுத்துக் கொண்ட சுற்று வெறும் ஒரு இன்வெர்ட்டர் சுற்று லாஜிக் கேட்களை எடுத்துக் கொண்டால் அது பல வகையாக உள்ளன எனவே ஏதேனும் ஒரு சுற்றை அடிப்படையாக எடுத்துக் கொண்டு மற்ற கேட்களை நம்மால் உருவாக்க இயலுமா ஒரு குறிப்பிட்ட சுற்றைப் பற்றி இங்கு பார்ப்போம் இங்கு இரண்டு இன்வெர்ட்டர்கள் பெறுதி தடையத்தைத் தவிர்த்து இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இவை RB என குறித்துக் கொள்வோம் மற்றும் இந்த RC மூலம் தான் இந்த இரண்டு சுற்றுகள் இணையாக உள்ளன இச்சுற்று லாஜிக் மதிப்பைக் கொண்டு எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த இரண்டு உள்ளீடும் லாஜிக் லோ ஆக இருந்தால் இரண்டு டிரான்சிஸ்டர்களும் மின்சாரம் கடத்தாது அந்த நேரத்தில் வெளியீட்டு பக்கத்தில் என்ன நிகழும் வெளியீட்டில் சிறிது சுமை மின்னோட்டம் இருந்து ஒரு சிறிய டிராப் ஏற்படும் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் VCC மைனஸ் இந்த டிராப் என அமைந்து வெளியீட்டை லாஜிக் ஹை யாக வைக்கும் ஒரு வேளை இரண்டு உள்ளீட்டில் ஒன்று லோ ஆகவும் மற்றொன்று ஹை ஆகவும் இருந்தால் ஏதேனும் ஒரு டிரான்சிஸ்டர் மின்சாரம் கடத்தும் அப்போது சேச்சுரேஷன் மின்னழுத்தம் 0 2 வோல்ட் என அமைந்து வெளியீடு லாஜிக் லோ ஆக மாற்றி விடும் ஒரு டிரான்சிஸ்டர் மின்சாரம் கடத்தும் போது இன்னொன்று ஆன் அல்லது ஆஃப் எதுவாக இருந்தாலும் வெளியீடு 0 2 வோல்ட் எனும் நிலையில் வைக்கப்படும் இந்த செயலாக்கத்தை திறம்பட நீங்கள் பார்த்தால் ஏதேனும் ஒரு உள்ளீடு லாஜிக் ஹை யாக இருந்தாலும் வெளியீடு லாஜிக் லோ வாக கிடைக்கிறது இரண்டு உள்ளீடுகளும் லோ ஆக இருக்கும் போது அதாவது இரண்டு டிரான்சிஸ்டர்களும் ஆஃப் நிலையில் இருக்கும் போது தான் வெளியீடு ஹை யாக கிடைக்கிறது இது தான் நார் லாஜிக் இந்த உள்ளீடுகளை இரண்டிலிருந்து 3 4 என முடிந்தவரை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் ஃபேன் இன் என்னும் மற்றொரு கருத்துருவை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட கேட் டுன் எத்தனை உள்ளீடுகளை இணைக்க முடியுமோ அந்த எண்ணிக்கையைத் தான் ஃபேன் இன் என்கிறோம் இப்போது இந்த சுற்றைப் பற்றி அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப் பற்றி பார்ப்போம் முன்பு நாம் பார்த்த சுற்றில் டிரான்சிஸ்டர்கள் இணையாக இருந்தன இங்கு டிரான்சிஸ்டர்கள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஏதேனும் ஒரு டிரான்சிஸ்டர் லாஜிக் லோ வாக இருந்தால் அந்த டிரான்சிஸ்டர் அணைத்து வைத்த நிலையில் இருந்து தரையுடன் இணைந்த பாதையை முடக்குகிறது ஆக இந்த டிரான்சிஸ்டரோ அல்லது இதுவோ அல்லது இரண்டுமோ அடைக்கப்பட்டால் என்ன நடக்கும் வெளியீட்டு மின்னழுத்தம் VCC மைனஸ் சுமை தொடர்பான டிராப் என கிடைக்கும் இது ஒரு உயர் மின்னழுத்த நிலை அல்லது லாஜிக் ஹை நிலை ஆகும் மேலும் இரண்டு உள்ளீடுகளுமே ஆன் நிலையில் இருக்கும் போது தான் தரையுடன் பாதை இணைக்கப்பட்டு ஒவ்வொரு டிரான்சிஸ்டரில் 0 2 வோல்ட் டிராப் ஏற்படும் 4 வோல்ட் இது சேச்சுரேஷன் நிலையில் உள்ளது எனவே லாஜிக் லோ ஆக கருதிக் கொள்ளலாம் இந்த வகையான சுற்றை நேண்டு லாஜிக் என்கிறோம் இதனுடைய ட்ரூத் டேபிளைப் பார்த்தால் என்ன புலப்படுகிறது ஏதேனும் ஒன்று லோ ஆக இருந்தால் வெளியீடு ஹை ஆகவும் அனைத்தும் ஹை ஆக இருந்தால் வெளியீடு லோ ஆகவும் இருக்கிறது மேலும் இந்த நேண்டு மற்றும் நார் கேட்டைக் கொண்டு பிற கேட்களை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதைப் பின்னர் பார்க்கலாம் டி எல் மற்றும் சிமாஸ் லாஜிக் கேட்டைப் பற்றி பின்னர் விரிவாக பார்க்க இருக்கிறோம் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இருந்தாலும் இதுவரை நாம் விவாதித்ததை செயலாக்க ஏதேனும் நடைமுறை ஐ இருக்கிறதா நீண்ட காலத்திற்கு முன்பு 1960ல் இவ்வகையான ஐ க்கள் இருந்தன எடுத்துக்காட்டிற்கு நான் மோடோரோலா தரவுத் தாளை அதன் காப்பகத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் அதன் ஒரு பக்கத்தை இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது இங்கு நீங்கள் காண்பது ஆர் யில் தடையம் மற்றும் டிரான்சிஸ்டர் இருப்பதனால் இதனை ரெசிஸ்டன்ஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக் ஆர் எல் Resistance Transistor Logic RTL என்றழைக்கிறோம் குறிப்பிட்ட இந்த ஐ யில் பல வகையான முனைகளும் அதற்கு முனை எண்ணும் உள்ளன அடுத்து இது 3 உள்ளீடு நார் கேட் ஆகும் யினுள் 2 நார் கேட்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் 3 உள்ளீடுகள் உள்ளன ஆக இந்த விஷயங்கள் அந்த நேரத்தில் கிடைத்தது மேலும் நாம் முன்னர் எடுத்துக் கொண்ட உதாரணத்தில் கணக்கீட்டிற்கு வசதியாக RB என்பதை 10 கிலோ ஓம் RC என்பதை 1 கிலோ ஓம் என்றும் எடுத்துக் கொண்டு டிரான்சிஷன் அகலத்தை கண்டுபிடித்தோம் மேலும் -RCRB சாய்வு இருப்பதால் RB ஐ விட RC மதிப்பை அதிகரித்து டிரான்சிஷன் அகலத்தை குறைக்கலாம் என்பதையும் கணக்கிட்டோம் சரி இந்த ஐ யில் RB யுடன் சம்பந்தப்பட்ட R1 450 ஓம் ஆகவும் RC யுடன் சம்பந்தப்பட்ட R2 640 ஓம் ஆகவும் நடைமுறைச் சுற்றில் அப்போது உபயோகிக்கப்பட்டிருந்ததைக் காணலாம் அடுத்ததாக டிரான்சிஸ்டர் ஆன் ஆக இருக்கும் போது அதாவது உள்ளீடு ஹை யாக இருக்கும் போது மின்னோட்டம் RC வழியாக டிரான்சிஸ்டரின் ஊடே தரைக்குச் செல்கிறது அப்போது மின்திறன் விரயம் 55 மில்லிவாட் இதே உள்ளீடு ஆஃப் ஆக இருந்தால் ஒரு நிலையான சுமையேற்றத்திற்கு மின்திறன் விரயம் 15 மில்லிவாட் ஆகவும் பரப்பல் சுணக்கம் 12 நேநோ செகண்ட் ஆகவும் உள்ளது இவை தான் அந்த காலத்தில் தரவுத் தாளில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அடுத்து டிரான்சிஸ்டர் - டிரான்சிஸ்டர் லாஜிக்கைப் பார்ப்பதற்கு முன்பு அதற்கு இடைநிலையான டயோடு டிரான்சிஸ்டர் லாஜிக்கைப் பற்றிப் பார்ப்போம் டயோடு டிரான்சிஸ்டர் லாஜிக் என்னும் பெயரை வைத்து தடையம் பயன்படுத்தப்படவில்லை என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது முன்பு சொன்ன ரெசிஸ்டன்ஸ் டிரான்சிஸ்டர் லாஜிக் மற்றும் இப்போது பார்க்கும் டயோடு டிரான்சிஸ்டர் லாஜிக் என இரண்டிலும் டிரான்சிஸ்டர் வார்த்தை இருப்பதற்குக் காரணம் அது தான் இன்வெர்ட்டர் அல்லது நாட் செயலாக்கத்தைத் தருகின்றது இங்கு டயோடை உபயோகப்படுத்த காரணம் அது சுவிட்சாக பயன்படுத்த முடியும் என்பதை நாம் ஒன்றாம் பாடக் கோப்பில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அப்போது படத்தில் இங்கு குறிப்பிட்டுள்ள டயோடு தடைய கலவையைப் பார்த்துள்ளோம் இந்த உள்ளீடுகள் A மற்றும் B ல் ஏதேனும் ஒன்று லோ ஆக இருந்தால் மின்னோட்டம் இந்த வழியாக சென்று வெளியீடு Y லோ ஆக இருக்கும் இரண்டுமே ஹை ஆக இருக்கும் போது தான் இந்த பாதையில் மின்னோட்டம் இன்றி வெளியீடு ஹை ஆக இருக்கும் இது ஒரு அண்டு லாஜிக் அல்லவா இப்போது நீங்கள் பார்க்கும் டயோடு டிரான்சிஸ்டர் லாஜிக் இந்த குறிப்பிட்ட தொகுதி அண்டு லாஜிக்கை அளிக்கிறது அதற்கடுத்து இந்த இரு டயோடுகள் ஏரணமட்ட நகர்வு எனும் வேலையைச் செய்கின்றன இது எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் ஒரு டிரான்சிஸ்டரானது அதனுடைய அடிமனை உமிழி டிராப் 0 7 வோல்ட்டாக இருந்தால் தான் ஆன் ஆகும் என்பது நமக்கு தெரியும் இப்போது அதற்கு முன் மற்றொரு டையோடு வைத்தால் உங்களுக்கு இரண்டு டையோடு டராப்புகள் அதாவது 0 7 தேவை அப்போது தான் அதை இயக்க முடியும் இதைத் தான் ஏரணமட்ட நகர்வு என்கிறோம் இவ்வேலையை இந்த இரு டயோடுகள் செய்கின்றன சரி இப்போது இந்த டயோடு மின்னோட்டத்தை இந்த பாதையில் தான் கடத்தும் இந்த அடிமனை உமிழி சந்தி சேச்சுரேஷன் பகுதியில் இருந்து வெளி வர வேண்டும் அதற்கு மின்னூட்டம் தரைக்கு திரும்பச் செல்ல வேண்டும் இதற்குத் தேவையான பாதையை டயோடு கொடுக்காது என்பதால் இத்தடையம் வழியாக மின்னூட்டம் மறுவிநியோகம் செய்யப்படுகிறது அதாவது டிரான்சிஸ்டர் ஆன் நிலையில் இருந்து ஆஃப் நிலைக்கு மாறும் போது இது நடக்கும் ஆக இந்த டிரான்சிஸ்டரை ஆன் செய்ய 0 7 வோல்ட 0 7 வோல்ட மற்றும் 0 7 வோல்ட என மொத்தம் 2 1 வோல்ட் தேவைப்படுகிறது ஒரு வேளை ஏதாவது ஒரு உள்ளீடு லாஜிக் லோ ஆக இருந்தால் உதாரணத்திற்கு 0 2 வோல்ட் என்று வைத்துக் கொண்டால் டயோடு டிராப் ஆன 0 7 வோல்ட் டுடன் சேர்ந்து மொத்தம் 0 9 வோல்ட் இந்த புள்ளியில் இருக்கும் ஆனால் இது டிரான்சிஸ்டரை ஆன் செய்ய போதுமானதாக இருக்காது எனவே டிரான்சிஸ்டர் ஆஃப் நிலைக்குச் சென்று வெளியீடு லாஜிக் ஹை ஆக இருக்கும் இரண்டு உள்ளீடுகளுமே லாஜிக் ஹை யாக இருக்கும் போது தான் வெளியீடு லோ ஆக கிடைக்கும் இது தான் நாம் அறிந்த நேண்டு லாஜிக் அதனால் தான் இதை டி நேண்டு கேட் என்கிறோம் இப்போது நாம் முன்பு கூறியது போல டி நேண்டு லாஜிக் பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்வோம் சரி நாம் முந்தைய ஸ்லைடில் பார்த்த டி சுற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் உள்ளீட்டுப் பகுதியில் உள்ள 3 டயோடு கலவையை டி சுற்றில் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள ஒரு வகை பல்உமிழி டிரான்சிஸ்டரால் மாற்றப்படுகிறது இந்த இரு டயோடுகள் டிரான்சிஸ்டரின் இந்த இரு உமிழியைக் குறிக்கிறது இந்த மூன்றாவது டையோடு அடிமனை பெறுதி சந்தியைக் குறிக்கிறது ஆக நீங்கள் காணும் இந்த தொகுதி தான் டி எல் லில் உள்ள டயோடு தொகுதியை மாற்றிக் கொண்டுள்ளது அங்கு ஏரணமட்ட நகர்வு செய்பவராக இருந்த இரண்டாவது டயோடு இங்கு டிரான்சிஸ்டராக மாறி உள்ளது இந்த அடிமனை உமிழி சந்தி தான் டயோடு வழங்கி வந்த டிராப்பைத் தருகிறது புரிகிறதா முந்தைய சுற்றில் இந்த தொகுதியை பல்உமிழி டிரான்சிஸ்டராலும் இந்த தொகுதியை டிரான்சிஸ்டராலும் மாற்றியமைத்தால் இங்கு காட்டப்பட்டுள்ள சுற்று நமக்குக் கிடைக்கிறது இந்த பகுதியின் முக்கியத்துவத்தைப் பற்றி பின்னர் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இடம்பெற்றுள்ள T4 எனும் இந்த டிரான்சிஸ்டரை தறுவாய்ப் பிளப்பி என்று அழைக்கப்போகிறோம் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைத் தெரிந்து கொண்டால் இப்பெயர்க் காரணம் அறியலாம் இப்போது பல்உமிழி டிரான்சிஸ்டரின் ஏதேனும் ஒரு உள்ளீடு லாஜிக் லோ ஆக இருந்தால் முன்பு டி எல் வழக்கில் பார்த்தது போல் மின்னோட்டம் இந்த வழியே செல்லும் ஆக மின்னோட்டம் T4 டிரான்சிஸ்டருக்கு இயக்கப்படவில்லை அதனால் T4 ஆஃப் நிலைக்குச் செல்லும் ஆக T4 ஆஃப் ஆக இருக்கும் போது Re வழியே மின்னோட்டம் செல்லாது அதனால் IRe டிராப் ஆனது T3 டிரான்சிஸ்டரின் அடிமனை உமிழி சந்தியை ஆன் செய்வதற்கு போதுமானதாக இல்லாமல் T3 ஆஃப் நிலைக்குச் செல்லும் சரி இந்த புள்ளியில் மின்னழுத்தத்திற்கு என்ன நடக்கிறது அது VCC ஆக இருந்து இந்த பாதையில் சென்று இந்த டிரான்சிஸ்டரின் அடிமனை மின்னோட்டமாக அமையும் T4 ன் பெறுதி வழியில் டிராப் குறைவாக இருப்பதால் இந்த புள்ளியில் அதிக மின்னழுத்தம் இருந்து அது இந்த டிரான்சிஸ்டரை ஆன் செய்யவல்லது ஆக இப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆக உள்ளது இந்த பகுதியில் டயோடு எதுக்கு உபயோகப்படுத்தி இருக்கிறது என்பதைப் பின்னர் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி ஒருவேளை சுமை இணைத்து இருந்தால் இதன் வழியே சுமை மின்னோட்டம் பாயும் என்பது உறுதி ஆக ஏதேனும் ஒரு உள்ளீடு லோ ஆக இருந்தால் என்ன நடக்கிறது என்பதைப் பார்த்தோம் இது போல் அனைத்து உள்ளீடுகளும் ஹை யாக இருந்தால் என்னவாகும் என்பதைக் காண்போம் இந்த நிலையில் மின்னோட்டம் ஆனது இந்த பாதையில் T4 டிரான்சிஸ்டருக்கு செல்கிறது போதுமான அடிமனை மின்னோட்டம் கிடைத்ததால் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்கிறது இந்த டிரான்சிஸ்டர் வழியாக செல்லும் மின்னோட்டம் T3 டிரான்சிஸ்டரின் அடிமனை மின்னோட்டம் போக மீதி Re வழியாக செல்கிறது இதனால் போதுமான அளவு டிராப் உருவாகி VBE விட அதிகம் இருப்பதால் இந்த வெளிப்புற டிரான்சிஸ்டரையும் ஆன் செய்து சேச்சுரேஷன் நிலைக்குத் தள்ளுகிறது இந்த இடத்தில் என்ன மின்னழுத்தம் இருக்கும் இரண்டு இடங்களில் சேச்சுரேஷன் மின்னழுத்தம் 0 2 வோல்ட் 0 2 வோல்ட் மற்றும் இங்கு 0 7 வோல்ட் என மொத்தம் தோராயமாக 0 9 அல்லது 0 95 வோல்ட் இருப்பதாக கருதிக் கொள்வோம் இந்த டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனில் இருப்பதால் இங்கு 0 2 வோல்ட் இருக்கும் ஒரு வேளை டயோடு இங்கு உபயோகப்படுத்தவில்லை என்றால் இந்த 0 95 வோல்ட் மற்றும் 0 2 வோல்ட் ஆனது இந்த டிரான்சிஸ்டரை ஆன் செய்து சேச்சுரேஷன் நிலைமைக்குக் கொண்டு செல்ல போதுமானதாக இருக்கும் உண்மையில் இங்கு டிரான்சிஸ்டரை ஆன் செய்ய இரண்டு டயோடு டிராப்கள் தேவை அதாவது 1 4 வோல்ட் ஆனால் இந்த டயோடு வெளிப்புறத்தில் இருப்பதனால் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகாமல் தடுக்கப்படுகிறது இதுதான் இந்த சுற்றில் உபயோகிக்கப்பட்டுள்ள டயோடின் முக்கியத்துவம் ஆக இங்கு அனைத்து உள்ளீடுகளும் லாஜிக் ஹை ஆக இருந்தால் வெளியீடு லோ ஆகவும் ஏதேனும் ஒரு உள்ளீடு லோ ஆக இருந்தால் வெளியீடு ஹை ஆகவும் இருக்கும் இது எந்த வகையான லாஜிக் ஆம் நேண்டு லாஜிக் இங்கு இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னதாக ஒரு உயிர்ப்பற்ற தடையத்தின் வழியாக வெளிப்புற மின்தேக்கியை மின்னூட்டம் செய்ததைக் கண்டோம் இங்கு அதனை இந்த டிரான்சிஸ்டர் செய்கிறது இதனை ஆக்டிவ் புல் அப் என்கிறோம் இதன் மூலம் வெளிப்புற சுற்றின் தடையம் அதாவது வெளிப்புற மின்மறுப்பு 100 ஓம் க்கும் கீழாக குறைக்கிறது சொல்லப்போனால் டிரான்சிஸ்டர் இல்லாமல் இருக்கும் போது கிடைக்கும் மதிப்பை விட 10 மடங்கு குறைவாகத் தருகிறது இதனால் தான் மின்தேக்கியின் மின்னூட்ட நேரம் குறைகிறது இந்த குறைவான தடையப் பகுதி வழியாக மின்னிறக்கம் நடக்கிறது ஆக இது நிலைமாற்றிக்கு பரப்பல் சுணக்கத்தைக் குறைப்பதற்கு உதவுகிறது இதோ இந்த குறிப்பிட்ட அமைப்பைத் தான் டோட்டம் போல் அவுட்புட் என்போம் எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் ஒரு உடல் அமைப்பு போன்று இருக்கும் அதுதான் இங்கு ஒற்றுமை எனவே அதனால்தான் இது டோட்டம் போல் அவுட்புட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது சற்று வேகமாக மின்னூட்டம் மற்றும் மின்னிறக்கம் செய்யும் திறன் வாய்ந்தது சரி இந்த டி எல் சுற்று பற்றி அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி அடுத்த வகுப்பில் மேலும் விவாதிப்போம் இறுதியாக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் இன்று பரப்பல் சுணக்கம் மின்திறன் விரயம் அதனுடைய பெருக்கலான பிகர் ஆஃப் மெரிட் அதன் முக்கியத்துவம் ஆகியவற்றைக் கண்டோம் ஒன்றாம் பாடக் கோப்பில் பார்த்ததைத் கொண்டு இரண்டு டிரான்சிஸ்டர்களை இணையாகக் கொண்டு ஆர் எல் நார் கேட் உருவாக்க தெரிந்து கொண்டோம் இதேபோல் டிரான்சிஸ்டர்களை தொடர்நிலையாக வைத்து நேண்டு லாஜிக்கைப் பெற்றோம் பிறகு ஃபேன் இன் என்னும் கருத்துருவை பற்றி அதாவது ஒரு கேட்டுடன் எத்தனை உள்ளீடுகளை இணைக்க முடியும் என்பதைப் பற்றிப் பார்த்தோம் நேண்டு கேட்டில் டயோடு மற்றும் அண்டு லாஜிக் ஏரணமட்ட நகர்வி டிரான்சிஸ்டர் இன்வெர்ட்டர் ஆகியவற்றைக் கண்டோம் மற்றும் டி நேண்டு கேட்டின் உள்ளீட்டுக் கட்டத்தில் டயோடு அண்டு லாஜிக்கை பல்உமிழி டிரான்சிஸ்டராலும் ஏரணமட்ட நகர்வி டயோடை தறுவாய்ப் பிளப்பியாலும் மாற்றம் செய்தோம் தறுவாய்ப் பிளப்பி என கூறுவதன் காரணம் அந்த டிரான்சிஸ்டரின் உமிழி மற்றும் பெறுதி எப்போதுமே தறுவாய் ஒன்றா இருக்கும் டோட்டம் போலில் ஒரு டிரான்சிஸ்டர் ஹை ஆக இருக்கும் போது இன்னொரு டிரான்சிஸ்டர் லோ ஆக இருக்கும் நிலைமாற்றி நிகழும் போது மட்டும் தான் இரண்டுமே ஒரே நேரத்தில் ஆன் செய்யப்படும் இதை பின்னர் விரிவாகப் பார்ப்போம் மேலும் இந்த டோடம் போல் அவுட்புட் ஆனது நிலைமாற்றி வேகத்தை மேம்படுத்துகிறது